நிறமாலை செறிவு எனவே இப்போது சில வரையறைகளைப் பார்ப்போம் பட்டியலில் முதலில் இருப்பது திட கோணம் சரி பொதுவாக சாதாரண வடிவவியலில் நீங்கள் இதுவரை செய்துள்ளீர்கள் உங்களிடம் 2 பரிமாண அமைப்பு இருந்தால் இது தீட்டாவாகவும் இது r ஆகவும் இருந்தால் அந்த வில்லின் நீளம் என்னவாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் வில்லின் நீளம் என்ன r தீட்டா சரியா r theta என்பது பரிதியின் வில்லின் நீளம் இப்போது இந்த தீட்டாவை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த கோணத்தின் அர்த்தம் இந்த வில்லின் மையத்தில் உள்ள குறிப்பிட்ட புள்ளியில் துணை "subtended" கோணம் என்ன என்பதுதான் நான் இந்த வட்டத்தை முழுவதுமாக வரைந்திருந்தால் இந்தக் கோணம் குறிப்பிட்ட வட்டத்தின் மையத்திற்கு இந்த வில் என்ன கோணத்தில் செல்கிறது என்பதை இந்தக் கோணம் உங்களுக்குக் கூறுகிறது இப்போது நாம் இதை நீட்டிக்க வேண்டும் எனவே இது 2 பரிமாண துருவ ஆயங்களில் மிகவும் நல்லது எனவே இந்த வரையறை 2 பரிமாண அமைப்பு மற்றும் துருவ ஒருங்கிணைப்புகளுக்கானது இப்போது நாம் ஒரு 3 பரிமாண அமைப்புக்கு நீட்டிக்க வேண்டும் எனவே கதிர்வீச்சு ஒரு 3 பரிமாண செயல்முறை என்பதை நினைவில் கொள்க எனவே கொடுக்கப்பட்ட மேற்பரப்பால் குறைக்கப்பட்ட கோணத்தின் இந்த கருத்தை நீங்கள் நீட்டிக்க வேண்டும் எனவே இங்கே இது இந்த வில்லின் கீழ் உள்ள கோணம் இது 1 பரிமாண அமைப்பு ஆர்க் ஒரு 1 பரிமாண அமைப்பு எனவே இந்த 1 பரிமாண அமைப்பால் அந்த வட்டத்தின் மையத்திற்கு உட்படுத்தப்படும் கோணம் என்ன எனவே ஒரு மேற்பரப்பால் இணைக்கப்பட்ட கோணம் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட மேற்பரப்பால் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு உட்படுத்தப்படும் கோணம் எது என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் எனவே அனுமானிப்பது இங்கே அனுமானிப்பது புள்ளி பொருள் மூலம் இந்த கோணம் திட கோணம் என்று அழைக்கப்படுகிறது

மேலும் கொடுக்கப்பட்ட சின்னம் ஒமேகா ஒமேகா என்பது திட திண்ம கோணத்திற்கு வழங்கப்படும் சின்னம் எனவே இங்கே ஒரு பொருள் இருந்தால் உங்களிடம் ஒரு மேற்பரப்பு இருந்தால் இது ஒரு மேற்பரப்பு சரி எனவே பொருளை நான் அப்படி அழைத்தால் dA1 என்பது அந்தப் பொருளின் பரப்பளவு மற்றும் திசையன் புள்ளிகள் அந்த மேற்பரப்பிற்கு செங்குத்து திசையில் என்று கூறுவோம் எனவே மேற்பரப்பை உண்மையில் திசையன் என அளவிட முடியும் என்பதை நினைவில் கொள்க எனவே இது செங்குத்து திசையில் சுட்டிக்காட்டும் ஒரு திசையன் மற்றும் இது A2 மேற்பரப்பு A2 மற்றும் இது திசையன் என்று சொல்லலாம் எனவே திசையைப் பொறுத்து இது உள்நோக்கி அல்லது வெளியே சுட்டிக்காட்டுகிறது எனவே கேள்வி என்னவென்றால் இந்த மேற்பரப்பு A2 ஆல் அந்த புள்ளி பொருளின் மீது உள்ள கோணம் என்ன அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே திடக் கோணம் என்பது திடமான கோணம் நான் இதை d ஒமேகா என்று அழைத்தால் 2 பரிமாணத்தில் கோணத்தைக் கண்டறிவதற்கான இந்த கருத்தை 3 பரிமாண அமைப்பாக நீட்டிக்க முடியும் நான் அதைச் செய்யும் விதம் இந்த இரண்டின் மையத்திற்கும் இடையே உள்ள நேரியல் தூரம் r ஆக இருக்கும் சரி எனவே d ஒமேகா அடிப்படையில் dA2 பை r ஸ்கொயர் என வரையறுக்கப்படுகிறது எனவே இது திட கோணத்தின் வரையறை எனவே இது பொருளின் மையத்திற்கு இடையிலான தூரத்தால் வகுக்கப்பட்ட பொருளின் பரப்பாகும் இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா எந்தவொரு தன்னிச்சையான 3 பரிமாண தூரத்திற்கும் இந்த திடமான கோணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைக் கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே நான் இப்போது எனது y திசையை வரையறுக்கிறேன் இது x மற்றும் இது z திசை என்று சொல்லலாம் சரி இப்போது நான் ஒரு அரைக்கோளத்தை வரைய முடியும் நான் அரைக்கோளத்தின் பகுதியை வரைய முடிந்தால் இது அரைக்கோளத்தின் பகுதி சரி 3 பரிமாணங்களில் ஒரு அரைக்கோளம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நான் இதை d phi என்று அழைத்தால் இதுவே கோணம் எனவே x z y தளத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியால் உண்மையில் உட்படுத்தப்படும் கோணம் இதுதான் எனவே z y ப்ளைனில் ப்ரொஜெக்ஷனின் கோணத்தை d phi எனக் கூறலாம் எனவே dphi என்பது z y தளத்தில் உள்ள ப்ரொஜெக்ஷனின் கோணம் இதை நான் தீட்டா என்று அழைத்தால் எனவே இந்த இரண்டு பொருளின் மையத்தையும் இணைக்கும் கோட்டின் கோணம் x அச்சாக இருக்கும் எனவே அது கோணம் தீட்டா ஆகும் எனவே நான் இப்போது இரண்டு ஆயக் கூறுகள் அமைப்பை தெளிவாக வரையறுத்துள்ளேன் எனவே இது எனது தீட்டா மற்றும் இது எனது ஃபை phi என்பது பலகையில் இருந்து வெளியே வரும் கோணம் மற்றும் உண்மையில் தீட்டா என்பது x y தளத்தில் செல்லும் கோணம் சரி இப்போது நான் இங்கே இந்த சிறிய கோணத்தை வரையறுக்க முடியும் இது d theta இது அந்த மேற்பரப்பின் x y தளத்தில் உள்ள வேறுபாட்டுக் கோணம் சரி எனவே இரண்டு வெவ்வேறு சமதளங்களில் இரண்டு வெவ்வேறு கோணங்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே d theta என்பது x மற்றும் y ப்ளேனில் நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்தால் இந்தக் குறிப்பிட்ட மேற்பரப்பால் குறைக்கப்படும் கோணம் ஆகும் ஆம் எனவே இந்த கோணங்களின் அடிப்படையில் dA2 பகுதியைக் கண்டறிவதே இப்போது நோக்கம் அதை நாம் சரி செய்ய வேண்டும் எனவே நான் இந்த நீளத்தை L1 என்றும் இந்த நீளத்தை L2 என்றும் அழைக்கிறேன் எனவே இது இரண்டு பக்கங்களின் நேரியல் நீள அளவு எனவே dA2 என்பது ஆனால் L1 பெருக்கல் L2 வை தவிர வேறொன்றுமில்லை எனவே L1 மற்றும் L2 என்னவென்று எனக்குத் தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் என்னால் திடக் கோணம் என்பதைக் கண்டறிய முடியும் சரி L1 என்றால் என்ன L1 ஐ நான் எப்படி கண்டுபிடிப்பது d phi இலிருந்து L1 ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது d phi இலிருந்து ஓகே எனவே நான் உங்களுக்கு உதவுவேன் எனவே இந்த கோணம் d phi என்று வைத்துக்கொள்வோம் இந்தப் பக்கம் என்ன அந்த தூரம் என்ன எனவே இந்த தூரம் r சைன் தீட்டா என்ன சரி எனவே L1 L1 என்பது r sin theta மற்றும் L2 என்றால் என்ன அச்சச்சோ மன்னிக்கவும் L1 என்பது r sin theta d phi எனவே இந்த நீளம் இந்த நீளம் r sin theta எனவே L1 என்பது r sin theta d phi ஆகும் L2 என்றால் என்ன அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது ஒரு வகையீட்டு உறுப்பு வில்லின் நீளம் எதுவாக இருந்தாலும் அது நேரியல் கோடு அல்ல இது ஒரு வில் அது ஒரு பொருட்டல்ல நான் சொல்வது வில்லின் நீளம் என்ன நாம் கண்டுபிடிக்க முடியும் பொருளின் வடிவம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எனவே நான் சொல்வது எல்லாம் இப்போது நீங்கள் முழு மேற்பரப்பிலும் வகையீட்டு உறுப்பை தொகையீடு செய்தால் உங்களிடம் உள்ள எந்த மேற்பரப்பையும் நீங்கள் உருவாக்க முடியும் L2 என்றால் என்ன r எனவே இந்த கோணம் d theta என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இங்கே இந்த கூம்புதான் ப்ரொஜெக்ஷன் எனவே இந்த முக்கோணத்தை காண்கிறோம் அது ப்ரொஜெக்ஷன் சரியா எனவே L2 என்பது ஆனால் r d theta வைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இது ஆரம் மற்றும் அவற்றுக்கிடையேயான கோணம் டி தீட்டா எனவே ஆர்க் L2 இன் நீளம் r dtheta எனவே பரப்பளவு ஆனது r ஸ்கொயர் sin theta d theta d phi மூலம் வழங்கப்படுகிறது ஆம் எனவே இங்கிருந்து நான் d omega வை படிக்க முடியும் அது dA1 இல் உள்ள அந்த வகையீட்டு மேற்பரப்பால் குறைக்கப்பட்ட திட கோணம் அது dA2 பை r ஸ்கொயர் ஆகும் இது sin theta d theta d phi என்று அனைவருக்கும் தெளிவுபடுத்தியது இதை மிகவும் தெளிவாகப் புரிந்து கொள்ளுங்கள்

நான் அரைக்கோளத்தின் திட கோணத்தைக் கண்டுபிடிக்க விரும்பினால் இதை எப்படி செய்வது அரைக்கோளத்தின் திட கோணம் நான் அரைக்கோளத்தின் திட கோணத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அரைக்கோளத்தின் திட கோணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது 180 டிகிரி தீட்டா 0 இலிருந்து ஃபை பை 2 க்கு செல்கிறது அது சரி பின்னர் இரண்டு கோணங்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும் அரைக்கோளம் ஒரு 3 பரிமாண பொருள் எனவே அது இரண்டு கோணங்களால் வரையறுக்கப்படுகிறது எனவே ஒரு அரைக்கோளத்தின் ஒமேகா ஆனது 0 முதல் 2 பை ஆன் ஃபை வரையிலான தொகையீட்டால் வழங்கப்படுகிறது எனவே ஃபை ஃபை அனைத்து வழிகளிலும் z y சமதளத்திலும் செல்கிறது என்பதை நினைவில் கொள்க எனவே இது 0 முதல் ஃபை பை 2 சைன் தீட்டா டி தீட்டா டி ஃபை ஆக இருக்கும் அது என்ன ஒரு 2 pi இன்டெக்கிரல் 0 டு pi பை 2 sin theta d theta அந்த தொகையீடு 0 டு pi பை 2 sin theta d theta என்ன வாருங்கள் மக்களே மைனஸ் cos pi பை 2 கூட்டல் cos 0 ஆனது 2 pi இக்கு சமம் எனவே ஒரு அரைக்கோளத்தால் ஏற்படுத்தப்படும் திட கோணம் 2 பை நாட் 180 மேலும் அது கோளத்திற்கு என்னவாக இருக்கும் 4 பை எனவே இங்கே பயன்படுத்தப்படும் அலகுகள் ஸ்டெரேடியன்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இது பொதுவாக sr என குறிப்பிடப்படுகிறது எனவே இது ஸ்டெரேடியன்கள் எனப்படும் திட கோணத்திற்கான அலகு ஆகும் இது குறித்து இதுவரை ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா இந்த வடிவவியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பயன்படுத்துவோம் நாம் இந்த படத்தை மீண்டும் மீண்டும் வரையமாட்டோம் ஆனால் இந்த வடிவியல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த தன்னிச்சையான மேற்பரப்பின் பரப்பளவை நாம் எவ்வாறு கண்டறிகிறோம் மற்றும் திட கோணத்தை எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதன் பரப்பளவை எவ்வாறு கண்டுபிடிப்போம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கதிர்வீச்சின் அளவைப் பற்றிய முழுக் கருத்தும் இந்தப் படத்தைப் பொறுத்தது நாம் எந்த கதிர்வீச்சு கணக்கீட்டையும் செய்யும்போது திட கோணத்தைக் கணக்கிடும் திறன் மிகவும் முக்கியமானது மற்றும் கதிர்வீச்சு தலைப்பு முழுவதும் நான் திட கோணம் என்ற வார்த்தையைப் பயன்படுத்தமாட்டேன் ஆனால் திட கோணம் உண்மையில் இன்றைய மற்றும் அடுத்த விரிவுரையில் நான் பெறப் போகும் சில வெளிப்பாடுகளில் உண்மையில் உள்வாங்கப்பட்டுள்ளது எனவே சைன் தீட்டா d தீட்டா d phi என்பது நீங்கள் பார்க்கும் ஒன்று இது கதிர்வீச்சிற்காக நீங்கள் காணும் அனைத்து வெளிப்பாடுகளிலும் தோன்றும் திட கோணத்தை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் இதில் ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா எனவே L1 என்பது இந்த வில்லின் நீளம் L2 என்பது இந்த வில்லின் நீளம் எனவே இது தன்னிச்சையான மேற்பரப்பின் வேறுபட்ட உறுப்பு ஆகும் எனவே L1 என்பது ஒன்றுமில்லை ஆனால் இந்த நீளம் dphi ஆல் பெருக்கப்படுகிறது மற்றும் இந்த நீளம் என்பது r பெருக்கல் sin theta ஆகும் எனவே இது தீட்டாவாகும் எனவே sin ஆனது சின் தீட்டாவின் ஹைப்போடென்னஸுக்கு எதிரே இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட நீளத்தின் நீளம் நேரியல் தூரம் என்று உங்களுக்குத் தெரியும் r sin theta வை dphi ஆல் பெருக்கினால் உங்களுக்கு L1 கிடைக்கும் இந்த நீளம் xy தளத்தில் உள்ளது அதனால் அது ஆரம் ஆகும் அந்த சமதளத்தில் உள்ள கோணத்தால் பெருக்கப்படுகிறது அது d theta எனவே r d theta L2 ஆகவும் r sin theta d phi என்பது L1 ஆகவும் இருக்கும் வேறு ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா இது ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் ப்ரொஜெக்ஷனை எங்கு எழுதுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல நான் வசதிக்காக இங்கே எழுதியுள்ளேன் ஒரு பொருட்டல்ல எந்த சமதளத்தில் நீங்கள் ப்ரொஜெக்ஷனை எழுதுகிறீர்களோ அந்த கோணம் ஒரே மாதிரியாக இருக்கும் எந்த சமவெளியில் நீங்கள் ப்ரொஜெக்ஷனை எழுதுகிறீர்களோ எந்த x எந்த x மதிப்பில் நீங்கள் z y ப்ரொஜெக்ஷனை எழுதுகிறீர்களோ அந்த கோணம் அதையே நினைவூட்டுகிறது அதன் நீளம் வித்தியாசமாக இருக்கும் எனவே நான் இங்கே எனது ப்ரொஜெக்ஷனை எழுதினால் நான் எப்போதும் அதைச் செய்ய முடியும் நான் எப்போதும் அதைச் செய்ய முடியும் சரி எனவே இந்த தூரம் உண்மையில் நான் இந்த ப்ரொஜெக்ஷனைப் பிரதிநிதித்துவப்படுத்திய ப்ரொஜெக்ஷனில் உள்ள இந்த தூரத்திற்குச் சமம் எனவே நான் செய்ததெல்லாம் நான் இந்த ப்ரொஜெக்ஷனை எடுத்து இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தினேன் அவ்வளவுதான் இல்லை நாம் அப்படிப் பார்ப்பது அல்ல வெளிப்படையாக பொருள் வைக்கப்படும் தூரம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தப் போகிறது சில வரையறைகளைப் பார்ப்போம் நாம் பார்ப்போம் வேறு ஏதேனும் கேள்விகள் எல்லாம் சரி நாம் அடுத்த வரையறைக்கு செல்லப் போகிறோம்

எனவே கதிர்வீச்சு செறிவு எனப்படும் அளவை வரையறுக்கப் போகிறோம் அதில் கதிர்வீச்சு செறிவு மற்றும் பயன்படுத்தப்படும் பொதுவான குறியீடு I சரி ஒரு சப்ஸ்கிரிப்ட் லாம்ப்டா என்பது ஒரு குறிப்பிட்ட அலைநீள லாம்ப்டாவில் கதிர்வீச்சு செறிவு மற்றும் அது லாம்ப்டா தீட்டா மற்றும் ஃபை ஆகியவற்றின் செயல்பாடாக இருக்கும் இது ஒரு நிறமாலை பண்பாக இருக்கும் எனவே இது எந்த லாம்ப்டாவைச் சார்ந்து இருக்கும் அது தீட்டா திசையில் எந்தக் கோணம் மற்றும் ஃபை திசையில் எந்தக் கோணம் என்பதைப் பொறுத்து அமையும் சரி எனவே இது கதிர்வீச்சின் செறிவு என வரையறுக்கப்படுகிறது உமிழ்வைக் குறிக்கும் e ஐயும் இங்கே வைக்கலாம் எனவே எனக்கு ஒரு நொடி கொடுங்கள் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் லாம்ப்டாவில் ஒரு மேற்பரப்பால் வெளிப்படும் கதிர்வீச்சின் செறிவு உமிழும் மேற்பரப்பின் ஒரு யூனிட் பகுதிக்கு உமிழும் மேற்பரப்பின் ஒரு யூனிட் பகுதிக்கு ஒரு யூனிட் அலைநீள லாம்ப்டாவிற்கு உமிழும் மேற்பரப்பில் பெறும் பொருளால் உட்படுத்தப்பட்ட திட கோணத்திற்கு எனவே அதுதான் கதிர்வீச்சின் வரையறை எனவே உமிழும் மேற்பரப்பின் ஒரு யூனிட் பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட அலை நீளம் லாம்ப்டாவில் ஒரு மேற்பரப்பால் வெளிப்படும் கதிர்வீச்சின் செறிவு dA1 என்பது ஒரு திட கோணத்திற்கு உமிழும் மேற்பரப்பின் ஒரு யூனிட் பகுதிக்கு உமிழும் மேற்பரப்பாகும் அது ரிசிவிங் ஆப்ஜெக்ட் ஆல் குறைக்கப்படுகிறது எனவே இப்போது செறிவு ஆனது ரிசிவிங் ஆப்ஜெக்ட் இரண்டையும் சார்ந்துள்ளது என்பதை நினைவில் கொள்க அந்தத் திசையில் மேற்பரப்பால் உமிழப்படும் செறிவின் அளவு என்ன எனவே அது வேண்டும் வெளிப்படையாக பெறும் பொருளின் செயல்பாடாக அதன் பரப்பளவு மற்றும் குறிப்பிட்ட அலை நீளத்தைப் பற்றி ஒரு யூனிட் அலைநீளம் d லாம்ப்டாவிற்கான ஒரு திட கோணம் எனவே இது கதிர்வீச்சு செறிவின் வரையறை

நாம் பார்க்கப் போவது வெப்பப் பரிமாற்ற வீதத்தை அடிப்படையாக எப்படி வரையறுப்பது எனவே இந்த வரையறையை லாம்ப்டா தீட்டா ஃபை என்ற கணித வடிவத்திற்கு மொழிபெயர்க்க வேண்டும் அதனால் dq கொடுக்கப்படும் இது வெப்பப் போக்குவரத்து விகிதத்தின் வேறுபட்ட அளவு அந்த மேற்பரப்பால் dA1 ஆல் வகுக்கப்படும் வெப்பத்தின் வீதம் சரி எனவே திடக் கோண d ஒமேகாவால் வகுக்கப்பட்ட ஃப்ளக்ஸ் d லாம்ப்டாவால் வகுக்கப்படுகிறது கதிர்வீச்சை வெளியிடும் எனது மேற்பரப்பு இதுவாக இருந்தால் சரி இப்போது அது எங்கு வைக்கப்படுகிறது பெறும் பொருள் எங்கே வைக்கப்படுகிறது என்பது முக்கியம் ஏனென்றால் நீங்கள் தூரத்தை நிலையானதாக வைத்திருந்தாலும் தூரத்தை நிலையானதாக வைத்திருந்தாலும் பரவாயில்லை எனவே உங்களிடம் ஒரு குழிவான மேற்பரப்பு இருந்தால் ஒரு குழிவான மேற்பரப்பு மூலம் உமிழப்படும் எதுவும் சரியாகப் பெறப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒரு குழிவான மேற்பரப்பால் உமிழப்படும் எதையும் எப்போதும் விட்டுவிட்டு குழிவான மேற்பரப்பில் இருந்து வெளியே செல்லுங்கள் இப்போது எனக்கு ஒரு குவிந்த மேற்பரப்பு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனக்கு ஒரு குவிந்த மேற்பரப்பு இருந்தால் இந்த இடத்தில் இந்த பொருளால் உமிழப்படும் அனைத்தும் இப்போது அதே பொருளால் இடைமறிக்கப்படும் எனவே நோக்குநிலை ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது எனவே ஒரு உதாரணத்திற்கு இங்கே பார்க்கவும் நான் மேற்பரப்பை எடுத்துக் கொண்டால் அது எல்லா திசைகளிலும் சரியான கதிர்வீச்சை வெளியிடுகிறது எனவே வெளிப்படும் கதிர்வீச்சு இங்கு வேகமெடுக்கும் ஒரு பொருளால் இடைமறிக்கப்பட போகிறது இங்கு வெளிப்படும் கதிர்வீச்சு இங்கு வைக்கப்படும் ஒரு பொருளால் தடுக்கப்படும் எல்லா திசைகளிலும் எல்லா கதிர்வீச்சும் நிலையானது என்று நான் கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவே பொருள் எங்கு வைக்கப்படுகிறது என்பது முக்கியம் பொருளுக்கு இடையே உள்ள தூரம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது எங்கு வைக்கப்படுகிறது என்பது முக்கியம் வேறு ஏதேனும் கேள்வி உள்ளதா எனவே இப்போது dq பை d லாம்டா சரி எனவே இதுவே பொதுவாக உங்கள் பாடப் புத்தகத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களஞ்சியம் dq லாம்டா ஆகும் இது அடிப்படையில் ஒரு யூனிட் அலைநீளத்திற்கு வெப்ப பரிமாற்ற வீதமாகும் எனவே இது I லாம்டா e லாம்டா theta கமா d phi பெருக்கல் dA1 பெருக்கல் d ஒமேகா ஆல் வழங்கப்படுகிறது சரி dA1 என்றால் என்ன ஏரியா என்பது என்ன எனவே அதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் மீண்டும் படத்தை வரைகிறார்கள் எனவே இது அந்த பொருளின் பகுதி திசையன் இது காஸ் தீட்டா என்றால் இது தீட்டா ஆகும் உண்மையில் பெறும் பொருளின் திசையில் இருக்கும் பகுதி dA1 பெருக்கல் காஸ் தீட்டா ஆகும் சரி எனவே அதுதான் ரிசீவரின் திசையில் சுட்டிக்காட்டும் பரப்பளவு திசையன் dA1 காஸ் தீட்டா ஆகும் சரி மற்றும் திட கோணம் dA1 பை dA2 பை r ஸ்கொயர் என்றால் என்ன எனவே திட கோணம் ரிசீவரின் பரப்பளவைச் சார்ந்தது உமிழும் ஒன்றை அல்ல எனவே இது A2 என்றால் dA2 என்பது பெறும் மேற்பரப்பின் பரப்பளவு என்று சொன்னால் d ஒமேகா என்பது dA2 பை r ஸ்கொயர் ஆல் வரையறுக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த 2 பொருள்களின் மையத்தை இணைக்கும் கோட்டின் திசையில் உள்ள பகுதிக் கூறு இதுவாகும் எனவே d ஒமேகா என்பது dA2 பை r ஸ்கொயர் ஆகும் இது sin theta d theta d phi ஆல் வழங்கப்படுகிறது எனவே அது உமிழும் மேற்பரப்பில் dA1 இல் இந்த மேற்பரப்பால் குறைக்கப்படும் திட கோணம் எனவே அது I lambdae phi cos theta sin theta d theta d phi dA1 என்று வைத்தால் அதுவே ஒரு யூனிட் அலைநீளத்திற்கு வெப்ப பரிமாற்ற வீதமாகும் ஃப்ளக்ஸ் dq லாம்ப்டாவை என்னால் வரையறுக்க முடிந்தால் நான் அதன் ஃப்ளக்ஸைப் பயன்படுத்தும்போது இரட்டைப் பிரைம் என்பதை நினைவில் கொள்ளவும் அது dq லாம்ப்டா பை dA1 வாக இருக்கும் இது அந்த மேற்பரப்பில் உமிழ்வு நிகழும் இடத்தின் ஃப்ளக்ஸ் ஆகும் அது I லாம்ப்டா e லாம்ப்டா கமா தீட்டா கமா phi sin theta cos theta d theta d phi என்பது கொடுக்கப்பட்ட மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சின் பாய்வின் வரையறை எனவே அடுத்த வகுப்பிற்கு வருவதற்கு முன்பு இந்த வெளிப்பாடு எவ்வாறு பெறப்பட்டது என்பதை நீங்கள் முழுமையாகப் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே கதிர்வீச்சில் நாம் விவாதிக்கும் அனைத்தும் இந்த வெளிப்பாடும் எவ்வாறு பெறப்பட்டது மற்றும் 3 பரிமாண வடிவியல் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பிற்கு இந்த திட கோணம் உண்மையில் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பதைப் பொறுத்தது சரி